வணக்கம் நான் ஐஐடி கான்பூரிலிருந்து ஜெயந்தா சட்டர்ஜி சமகால சேவைகள் மேலாண்மை பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் ஒரு போட்டியிடும் சேவை வணிகத்தை உருவாக்கும் பல்வேறு கூறுகளைப் பற்றி நேற்று விவாதித்தோம் ஒரு புதிய சேவை வடிவமைப்பிற்கான கட்டடக்கலைத் திட்டத்தை உருவாக்க அல்லது ஏற்கனவே உள்ள சேவை வணிகத்திற்கான வெற்றி மாதிரியைப் புரிந்துகொள்ளும் விதமாக இந்த வெவ்வேறு கூறுகளை எவ்வாறு இணைப்பது என்பதை இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் இன்று நாம் அறிமுகப்படுத்தவுள்ள முக்கியமான கருத்து கோர் சர்வீஸ் மற்றும் சப்ளிமெண்டரி சர்வீசஸ் பற்றிய இந்தக் கருத்தாகும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தைப் பார்த்தால் நாங்கள் நேற்று எடுத்த உதாரணம் மற்றும் கடந்த வாரம் எடுத்த உதாரணத்திலிருந்து நாங்கள் தொடர்கிறோம் ஒரு நல்ல உணவகத்திற்கு உங்கள் வருகை மற்றும் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அந்த சூழலில் வரக்கூடிய கேள்வி என்னவென்றால் அத்தகைய ஒரு நல்ல உணவகத்தின் முக்கிய தயாரிப்பு என்ன என்பதுதான் உணவு மற்றும் அல்லது அது உணவை விட அதிகமானது வெளிப்படையாக நீங்கள் யோசித்துப் பார்த்தால் இது ஒரு உணவாகும் அது நிச்சயமாக ஒரு கோர் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் மொத்தத்தில் உங்கள் இன்பம் அல்லது உங்கள் திருப்தி அல்லது ஒரு நல்ல உணவகத்தின் தரம் பற்றிய உங்கள் கருத்து மொத்த அனுபவமாகும் சேவையின் இந்த அனுபவ முன்னுதாரணமான சேவையைப் பற்றி நாம் நினைக்கும் போது சேவையை இரண்டு வகை கூறுகளாகப் பிரிக்கிறோம் ஒன்று இந்த விஷயத்தில் நாம் உணவாகக் காட்டும் கோர் மற்றொன்றை நாம் பல்வேறு வகையான துணைச் சேவைகள் என்று அழைக்கிறோம் சர்வீசஸ் மார்க்கெட்டிங் குறித்த இந்த புத்தகத்தை நான் குறிப்பிட்டுள்ளேன் இது பியர்சனால் வெளியிடப்பட்ட கிறிஸ்டோபர் லவ்லாக் மற்றும் ஜோச்சன் விர்ட்ஸ் என் இணை ஆசிரியர்களின் புகழ்பெற்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் இந்த கட்டிடக்கலையைப் புரிந்துகொள்ள ஒரு பூவின் உருவகத்தைப் பயன்படுத்தியுள்ளோம் மலர் என்றால் ஒரு கோர் உள்ளது மற்றும் இதழ்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் அனைத்து இதழ்களும் நன்கு உருவாக வேண்டும் மற்றும் சேவையின் வடிவமைப்பை நாம் இயற்கையில் கருதுவது போல் கோர் மற்றும் இதழ்கள் பல்வேறு வழிகளில் அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இது ரோஜாவில் ஒரு விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது சாமந்தி பூவில் மற்றொரு விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த முக்கிய கூறுகள் மற்றும் துணை கூறுகளை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்தி சேவைகளை வடிவமைக்க முடியும் அது இங்கே காட்டப்பட்டுள்ளது உங்களிடம் இருப்பது கோர் தயாரிப்பு உணவு மற்றும் அதைச் சுற்றி எங்களிடம் கட்டண ஒருங்கிணைப்பு உள்ளது இந்த வெவ்வேறு கூறுகள் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்க்கிறேன் மேலும் இந்த கூறுகளில் சில எளிதாக்கும் கூறுகள் சேவையை பெருக்குகின்றன அல்லது சேவையை மேம்படுத்துகின்றன உதாரணத்திற்கு இரண்டு பத்திகளாகப் பிரித்தால் சேவையை எளிதாக்குதல் மற்றும் சேவைகளை மேம்படுத்துதல் போன்றவற்றைச் சொல்லலாம் பின்னர் எளிதாக்கும் சேவையில் இவை சேவைகள் இவை சேவை கூறுகள் இவை உங்கள் உணவு நுகர்வு அல்லது உங்கள் குடும்பத்துடன் உங்கள் மகிழ்ச்சியுடன் சரியாக இணைக்கப்படவில்லை ஆனால் இவை மிகவும் முக்கியமானவை சேவைகளை எளிதாக்குவது தகவல் ஆர்டர் எடுப்பது பில்லிங் கட்டணம் போன்றவை மற்றும் சேவைகளை மேம்படுத்துதல் அதாவது இது வழக்கமாக சேவையின் செயல்பாட்டின் போது நடக்கும் அல்லது நாம் நேற்று விவாதித்தபடி சேவை வழங்கல் செயல்பாட்டின் நிலையில் நடக்கிறது அங்கு இந்த விருந்தோம்பல் அல்லது ஆலோசனை பாதுகாப்பான பராமரிப்பு விதிவிலக்கு கையாளுதல் போன்ற அனைத்து கூறுகளும் எங்களிடம் உள்ளன உதாரணமாக தகவல் போல நாம் ஒவ்வொன்றையும் எடுத்துக் கொள்வோம் தகவல் ஒருவேளை உணவகத்திற்கான திசைகள் சேவை நேரங்கள் விலைகள் இந்த நாட்களில் இணையத்தில் உங்கள் ஸ்மார்ட் போனில் உணவகங்கள் மற்றும் அவற்றின் மெனுக்கள் போன்ற பல வசதிகளை வழங்கும் சேவைகள் உள்ளன மேலும் இந்த தகவல்களின் கிடைக்கும் தன்மை முன்பதிவு வசதிகள் அல்லது முன்பதிவு செய்யப்பட்டிருந்தால் பின்னர் உணவகத்திலிருந்து வாடிக்கையாளருக்கு மீதமுள்ளவை போன்றவை போட்டி சேவை மூலோபாயத்தின் கூறுகளாகும் வாடிக்கையாளர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கிறாரா அல்லது முன்பதிவுக்கு அப்பால் ஒரு தொடர்பு இருந்தால் இந்த வசதிகள் அனைத்தும் செய்யப்படலாம் என்று அந்த உணவகத்திற்குத் தெரியும் அதனால் தொடர்பு தொடர்கிறது முன்பதிவு நினைவூட்டல் மாற்றங்களின் அறிவிப்பு இந்த எதிர்பாராத தாமதங்கள் இருந்தால் இவை அனைத்தும் தகவல் உறுப்பின் ஒரு பகுதியாகும் நிச்சயமாக சேவை வழங்கப்பட்ட பிறகு ரசீதுகள் கட்டண ரசீதுகள் டிக்கெட்டுகள் போன்றவை தகவல் சேவையின் ஒரு பகுதியாகும் ஆர்டர் எடுப்பது அவற்றில் மற்றொன்று ஒரு துணை சேவைகள் என்று நாம் அழைப்பது தளத்தில் செய்யக்கூடிய ஆர்டர் என்ட்ரி அதாவது நீங்கள் அங்கு சென்றதும் நீங்கள் ஒரு ஸ்டீவர்ட்டுடன் பேசி ஆர்டர் செய்கிறீர்கள் அல்லது இந்த நாட்களில் சில நேரங்களில் உணவகங்கள் உண்மையில் உங்களுக்குத் தெரிந்த டெலிவரி முறையை மேம்படுத்துகின்றன இணையத்தில் உள்ள மெனுவிலிருந்து நீங்கள் உண்மையில் தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் நீங்கள் முன்கூட்டியே ஆர்டர் செய்யலாம் மற்றும் அந்த வழியில் உணவகம் நீங்கள் விரும்பினால் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது நிச்சயமாக உங்கள் இணையம் இயக்கப்பட்ட தொலைபேசி மற்றும் பலவற்றின் மூலம் மின்னஞ்சல் மூலம் தொலைபேசியில் ஒரு ஆர்டரை வைக்க முடியும் சில உணவகங்கள் நீங்கள் ஆர்டர் செய்யக்கூடிய இணையதளத்தை கூட வழங்குகின்றன முன்னதாக உணவகங்கள் வழியாக அழைக்கப்படும் டிரைவ் இருக்க வேண்டும் அங்கு நீங்கள் வாயிலுக்கு வந்து ஒலி பெட்டிக்குள் பேசி உங்கள் ஆர்டரை வைக்கிறீர்கள் அதற்குள் கார்களின் வரிசையைத் தொடர்ந்து நீங்கள் சர்வரை அடையும் நேரத்தில் உங்கள் ஆர்டர் தயாராக இருந்தது இணைய சேவைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இப்போது அதே செயல்முறை மிகவும் மேம்படுத்தப்பட்டுள்ளது அங்கு நீங்கள் நிறைய சிக்கலான தேர்வுகளை செய்ய முடியும் நீங்கள் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உட்கார்ந்து சிந்திக்கும் மேசையின் ஏற்பாடு நீங்கள் உணவகத்திற்கு வருவதற்கு முன்பு நிறையவற்றை இப்போது தொலைதூரத்தில் செய்யலாம் இட ஒதுக்கீடு எந்த இருக்கை எந்த மேசை இவை அனைத்தும் தளத்தில் ஸ்டீவர்ட் அல்லது சர்வர்களுடனான தொடர்பு மூலம் அல்லது கணினியுடன் இணையத்தில் இருக்கலாம் இவை அனைத்தும் ஆர்டரின் அனைத்து பகுதிகளாகும் சில நேரங்களில் தடைசெய்யப்பட்ட வசதிகளில் சேர்க்கை சாத்தியமாகும் உதாரணமாக இது ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஃப்ளோருடன் தொடர்புடைய உணவகம் என்றால் உங்கள் நடன வரிசை அல்லது ஸ்லாட் டைம் ஸ்லாட் கிடைப்பதற்கு முன்பே நீங்கள் முன்பதிவு செய்யலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் இதை முன்பதிவு செய்யலாம் பணம் செலுத்தும் கூறுகள் அட்டை கட்டணம் ரொக்கப் பணம் விருப்பங்கள் இரண்டின் கலவை அல்லது சில சமயங்களில் நீங்கள் ஆர்டர் செய்யும் போது முன்பே பிக்அப் செய்து வீட்டுக்கு டெலிவரி செய்ய வேண்டும் அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் உண்மையில் கிரெடிட் கார்டு எண்ணை ஆன்லைனில் உள்ளிட வசதிகள் தேவைப்படும் மற்றும் பண கையாளும் மாற்றத்தின் இந்த முழு செயல்முறையும் தேவைப்படும் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் அடுத்த உணவைப் பயன்படுத்துவதற்காக உணவகத்தில் இருந்து நீங்கள் பெற்ற சில கூப்பன்களைப் பயன்படுத்தலாம் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் மேலும் உங்களிடம் சில கூப்பன்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன உங்கள் தற்போதைய பில்லில் அதை தள்ளுபடியாக பயன்படுத்த விரும்புகிறீர்கள் இவை அனைத்தும் இந்த துணை சேவை கூறுகளின் ஒரு பகுதியாகும் பின்னர் வாழ்த்துக்கள் உணவு பானம் சுத்தமான கழிப்பறைகள் கழிவறைகள் போன்ற விருந்தோம்பல் கூறுகள் உள்ளன மற்றும் நட்சத்திரப் பக்குகளால் செய்யப்பட்ட சில சிறந்த ஆராய்ச்சி போன்ற ஆராய்ச்சிகளின் எண்ணிக்கை இங்கு கஃபே காபி தினத்தினால் செய்யப்பட்டது உணவகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முக்கிய கோர் ஐ பெற்ற விருந்தோம்பல் உறுப்பு இது போன்ற சில கூறுகளைக் காட்டுகிறது ஆனால் ஒரு சுத்தமான கழிவறை வாடிக்கையாளர் திருப்தியை உருவாக்க நீண்ட தூரம் செல்கிறது அல்லது கழிப்பறைகளின் பொருட்கள் கிடைப்பது வாடிக்கையாளர் மீது ஒரு சிறந்த தாக்கத்தை உருவாக்குகிறது பிறகு நீங்கள் அங்கு வருவது போன்ற காத்திருப்பு வசதிகள் உங்கள் முன்பதிவு நேரத்திற்கும் முந்தைய வாடிக்கையாளர்களின் தொகுப்பால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேசைக்கும் இடையே சரியான பொருத்தம் இல்லை நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் காத்திருக்கும்போது பல்வேறு வகையான வசதிகள் வரவேற்கத்தக்க பானம் மற்றும் பலவற்றை வழங்குகின்றன இவை அனைத்தும் சேவை உறுப்பின் ஒரு பகுதியாகும் இதனால் ஒரு சிறந்த சேவை போக்குவரத்து பாதுகாப்பை உருவாக்க திட்டமிடலாம் மேலும் இவை அனைத்தும் இதில் அடங்கும் கவனம் மற்றும் பாதுகாப்பு பல்வேறு நிலைகளில் வரலாம் எந்தவிதமான வெளிப்புற இடையூறுகள் அல்லது உள் தொந்தரவுகளிலிருந்தும் நீங்கள் சேவையைப் பயன்படுத்தும்போது பொதுவான கவனம் மற்றும் பாதுகாப்பில் இருக்கலாம் இந்த நாட்களில் உங்களுக்குத் தெரிந்தபடி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஆடிட்டோரியத்திற்குள் அல்லது ஆடிட்டோரியத்திற்கு வெளியே செல்வாக்கு ஏற்பட்டதற்கு பல நிகழ்வுகள் உள்ளன இது ஒரு பள்ளிக்குள் ஒரு கல்லூரிக்குள் அல்லது வெளியே நடக்கலாம் இந்த பாதுகாப்பு கவலைகள் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இப்போது வாடிக்கையாளர் மனதில் நிச்சயம் அல்லது ஆறுதலின் அளவை உருவாக்கும் ஒரு போட்டி சேவை மூலோபாயத்தை வடிவமைப்பதில் முக்கியமான பகுதியாக மாறி வருகிறது அதைத் தவிர பல உணவகங்களில் குழந்தைகள் பொறுமையற்றவர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அவர்கள் விளையாட விரும்புகிறார்கள் எனவே பல குடும்ப உணவகங்களில் விளையாட்டு வசதிகள் உள்ளன மேலும் இதை கவனம் பாதுகாப்பு மற்றும் தொடர்புடைய சேவைகள் என்று நாங்கள் அழைக்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பின்னர் பார்க்கிங் வசதிகள் வாலட் பார்க்கிங் பேக்கேஜ்களை உங்களுக்காக எடுத்துச் செல்லுதல் நீங்கள் உணவகத்திற்குள் எடுத்துச் செல்ல விரும்பாத சில பொருட்களை வைத்திருக்கலாம் நீங்கள் திரும்பிச் செல்லும்போது அல்லது வீட்டு விநியோக சேவையை எடுக்கும்போது அதை டெபாசிட் செய்து சேகரிக்க வேண்டும் இவை அனைத்தும் மீண்டும் சேவை கூறுகளின் மற்றொரு தொகுதியின் ஒரு பகுதியாகும் கடைசியாக சேவை மீட்பின் இந்த முழுப் பகுதியையும் பற்றி விவாதிப்பது மிகவும் முக்கியம் அதாவது மக்களுக்காக மக்களால் வழங்கப்படும் சேவைகள் மற்றும் சேவைகள் அருவமானவை மற்றும் சேவை மாறும் இதன் விளைவாக பங்கு மற்றும் ஸ்கிரிப்டுக்கு பல சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் ஸ்கிரிப்ட் துல்லியமாகத் திட்டமிடப்படாமல் இருக்கலாம் எனவே விதிவிலக்குகளையும் எதிர்பாராத சூழ்நிலைகளையும் கையாளும் அமைப்புகள் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்கள் குழுவில் உள்ள ஒரு நீரிழிவு நோயாளிக்கு சர்க்கரை இல்லாத அல்லது பிற வகையான உணவுகள் கூறுகள் தேவைப்படலாம் மக்களுக்கு பல்வேறு வகையான மருத்துவம் இருக்கும்போது விதிவிலக்குகள் உள்ளன பின்னர் பல்வேறு வகையான சைவ மற்றும் அசைவ உணவு கட்டுப்பாடுகள் தேவைகள் இருக்கலாம் உங்கள் குழுவில் சக்கர நாற்காலியில் யாராவது இருக்கலாம் எனவே உங்களுக்கு ஒரு வசதிகள் இருக்க வேண்டும் அங்கு ஒரு சக்கர நாற்காலி நபர் குழுவின் மற்ற உறுப்பினர்களுடன் வசதியாக இருக்க முடியும் மற்றும் புறக்கணிக்கப்பட்டதாகவோ அல்லது சிறிதாகவோ உணரவில்லை பின்னர் அவை பிராந்திய கட்டுப்பாடுகள் பிரார்த்தனையின் வெவ்வேறு நேரங்கள் அல்லது சில வண்ணத் திட்டங்கள் சில படங்கள் உங்களுக்குத் தெரியும் இவை அனைத்தும் சில மத உணர்வுகளை புண்படுத்தலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் இவைதான் நாம் விதிவிலக்குகள் என்று அழைக்கிறோம் அவை ஒவ்வொரு நபருடனும் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் சிறப்பு நபர்கள் இருப்பார்கள் எனவே சேவை அமைப்பு இந்த சிறப்பு சூழ்நிலைகள் அல்லது சிறப்பு நபர்களைக் கையாள முடியும் பின்னர் உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் தெரிந்திருக்கலாம் ஒரு வாடிக்கையாளர் சர்வரில் மகிழ்ச்சியடையாமல் இருக்கலாம் வாடிக்கையாளர் நடத்தையில் சர்வர் வருத்தப்படலாம் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் இந்த சிக்கல்களைத் தீர்ப்பது அல்லது விபத்து அல்லது எதிர்பாராத தோல்வி அல்லது ஒரு மருத்துவ அவசரநிலை ஏற்படலாம் யாராவது நிச்சயமாக நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் மற்றும் இந்த வகையான எதிர்பாராத சூழ்நிலைகளை கையாள உங்கள் சேவை வடிவமைப்பில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்க வேண்டும் பின்னர் திருப்தியற்ற சூழ்நிலை உள்ளதா அல்லது யாராவது ஒரு குறிப்பிட்ட உணவை விரும்பவில்லை மற்றும் ஒரு குறிப்பிட்ட டிஸில் ஒருவித மாசுபாடு உள்ளதா என்பது உங்களுக்குத் தெரியும் வாடிக்கையாளர் அந்த உணவுக்கு கட்டணம் வசூலிக்கவில்லை என்பதை கணினி உடனடியாக உருவாக்க முடியும் மற்றபடி கொடுக்கப்பட்ட பணத்தைத் திரும்பப் பெறலாம் ஏதாவது வழங்கப்பட்டிருந்தால் அது நல்லதல்ல மற்ற வகைகளின் இழப்பீடு குறிப்பிட்ட வழியில் இருக்கலாம் எதிர்கால மீட்பிற்காக கூப்பன் வழங்கப்படலாம் மற்றும் பல இப்போது நான் ஆரம்பத்தில் காட்டிய அதே வரைபடத்தைப் பார்த்தால் இப்போது இந்த அனைத்து கூறுகளும் உட்பொதிக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை ஆழமாகப் படிக்கவும் நீங்கள் கோர் இல் பார்க்கிறீர்கள் எங்களிடம் உணவு மற்றும் பானம் உள்ளது அது உணவகத்தின் முக்கிய விநியோகமாகும் ஆனால் இந்த வெவ்வேறு இதழ்கள் அனைத்தும் மையத்தில் சேர்க்கப்படும்போது நாம் சேவை மலர் என்று அழைக்கிறோம் இது ஒரு முழுமையான அனுபவம் என்பதை நாங்கள் புரிந்துகொண்டு மொத்த அனுபவமும் உருவாக்கப்பட்டது மலர் மாதிரியின் அடிப்படையில் ஒரு சேவையைப் புரிந்துகொள்வதோடு மட்டுமல்லாமல் இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முக்கிய மற்றும் இதழ்களின் கருத்தை ஒரு புதிய சேவையை உருவாக்க நன்றாகப் பயன்படுத்தலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சேவை கண்டுபிடிப்புக்கு இது ஒரு நல்ல மாதிரி தற்போதுள்ள போட்டி உணவகங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒரு புதிய உணவகத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் இந்த இதழ்களைப் பார்க்கலாம் மற்றும் உங்கள் உணவகத்தில் சில தனித்துவமான நிலைகளையும் மற்றும் சில வேறுபட்ட அம்சங்களையும் உருவாக்க முடியும் ஆர்டர்கள் கையாளும் விதமாக இருக்கலாம் மெனு உருப்படியின் வழி ஆர்டர் செய்யப்படலாம் அல்லது பல்வேறு சாத்தியங்கள் உள்ளன இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் உணவு மற்றும் பானங்களை வழங்குவதற்கான மையத்தை பல உணவகங்கள் நன்றாகச் செய்ய முடியும் பல வணிகங்களில் இந்த நாட்களில் சேவையை முக்கிய உறுப்பின் அடிப்படையில் வேறுபடுத்துவது மிகவும் கடினம் வாய்ப்புகள் இருப்பினும் இந்த துணை கூறுகள் மேம்படுத்தும் கூறுகள் மற்றும் ஒரு தனித்துவமான சேவையை உருவாக்க உதவும் கூறுகள் ஆகியவற்றைப் பயன்படுத்த நிறைய உள்ளன அதனால்தான் சேவை புதுமை உருவாக்க இந்த மாதிரி மிகவும் நல்லது என்று நான் சொன்னேன் எனவே இந்த மேம்படுத்துதல் மற்றும் எளிதாக்கும் சேவைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் நம்மை வேறுபடுத்திக் கொள்ளும் விதமானது அனுபவத்தை தாண்டிச் செல்லும் கோர் ஆல் வழங்கப்படுகிறது எனவே இந்த மாதிரியைப் பயன்படுத்தி சேவை பிராண்டை உருவாக்கலாம் புதுமைக்கு சேவை செய்வதற்கும் மற்றும் சேவை பிராண்ட் உருவாக்கம் ஆகிய இரண்டிற்கும் மற்றும் பிராண்ட் ஈக்விட்டி உருவாக்கும் சேவை பிராண்ட் விளம்பரத்திற்கு இந்த மலர் மாதிரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அடுத்த அத்தியாயத்தில் கடந்த 2 விரிவுரைகளில் நாங்கள் விவாதித்த பல்வேறு கூறுகளை சுருக்கமாக எடுத்துக்கொள்வோம் நீங்கள் எப்படி அதைச் செய்ய முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள எடுத்துக்காட்டுகளுடன் இந்த தனிப்பட்ட கூறுகளை நாங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தப் போகிறோம் என்பதை இப்போது விரிவுபடுத்துவோம் நீங்கள் ஒரு சேவை தொழில்முனைவோராகவோ அல்லது எந்தவிதமான வணிகத்திற்கும் ஒரு நிபுணர் சேவை சார்ந்த மேலாளராகவோ அதைச் செய்ய முடியும் நன்றி